டேட்டா சயின்ஸ் என்கிற "தரவுகளின் அறிவியலு"க்கான அல்காரிதம்கள் பற்றிய விரிவுரைகளை நாம் தொடர்வோம் இப்போது நாம் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம்ஸ் எனப்படுகிற வகைப்படுத்துதலின் பிரச்சினைகளில் பயன்படுத்தப்படுகிற அல்காரிதம்களைப் பயிலவிருக்கிறோம் முதலில் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம்ஸ் பற்றிய மீண்டும் ஒரு விளக்கமான உரையுடன் நாம் தொடங்குவோம் நாம் ஏற்கனவே இது பற்றி வகுப்பெடுத்திருக்கிறோம் எனினும் இந்த விரிவுரையைத் தொடங்குவதற்கு முன்பு க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம்ஸ் பற்றி மீண்டும் பார்ப்போம் முதலில் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம்ஸின் வகைமாதிரிகள் பற்றி விரைவாகப் பார்த்துவிட்டு இதன் பண்பியல்புகளை விளக்கமாகப் பார்ப்போம் பிறகு நான் உங்களுக்கு க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம்களுக்கு தீர்வு காண பயன்படும் மூன்று விதமான டெக்னிக்குகளை கற்றுத் தருவேன் பொதுவாக கிளாஸ்ஸிஃகேஷனில் பயன்படும் பல டெக்னிக்குகளை அப்படியே அல்லது சில மாறுபாடுகளுடன் ஃபங்ஷன் அப்ராக்சிமேஷன் பிரச்சினைகளிலும் பயன்படுத்தலாம் இதை நாம் கவனத்தில் கொள்வோம் அதுபோலவே ஃபங்ஷன் அப்ராக்சிமேஷன் பிரச்சினைகளில் பயன்படும் டெக்னிக்குகளை சில மாறுபாடுகளுடன் க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினைகளிலும் பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த விரிவுரைகளின் தொடரில் இந்த அல்காரிதம்களைப் பயில்வோம் க்ளாசிஃகேஷனுடன் இணைத்து இவற்றைப் புரிந்துகொள்வோம் நாம் இந்த அல்காரிதம்களைப் பற்றி விளக்கமாகப் பயில்வது மற்றும் இவற்றை பயன்படுத்தி கேஸ் ஸ்டடீஸ் செய்வது என்று இரண்டு வகையாகவும் நமது கற்றல் நடைபெறும் க்ளாசிக்பிகேஷன் என்பதன் பொருள் என்ன என்று பார்ப்போம் முன்பே நாம் விளக்கியபடி இருக்கிற டேட்டாவை கொடுக்கப்பட்ட பல்வேறு கிளாஸ்களுடன் லேபிள் செய்தல் என்பதே இதன் தொடக்கம் பிறகு நாம் இந்த கிளாஸ்ஸிஃபிகேஷனை பிரித்தறியும் திறன்கொண்ட அல்காரிதம் ஒன்றை உருவாக்குவோம் இந்த அல்காரிதம் இந்த கிளாஸ்களை பிரித்தறியும் திறன் கொண்டதா என்பதை எப்படி தெரிந்துகொள்வது ஒரு புதிய டேட்டா பாயின்ட் வரும்போது இந்த அல்காரிதத்தின் வழி அதைச் செலுத்தினால் ஏற்கனவே K என்கிற எண்ணிக்கையில் பல்வேறு லேபில்கள் உள்ளன எனில்இந்த அல்காரிதமானது புதிய டேட்டா பாயின்ட்டை இந்த K குழுக்களுள் ஒன்றுடன் லேபிள் செய்யவேண்டும் ஆகவே இதுவே அடிப்படையில் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது இந்தப் படத்தில் இதை விளக்கியுள்ளோம் இங்கே ஒரு டேட்டா குழு உள்ளது இங்கே மற்றொரு குழு உள்ளது இப்போது நான் ஒரு க்ளாசிஃபையரை வரையறுக்கவேண்டுமெனில் இது போன்ற ஒரு கோடு ஒரு க்ளாசிஃபையர் ஆக இருக்கமுடியும் நாம் இதை லீனியர் அல்ஜீப்ராவில் ஏற்கனவே பார்த்துள்ளோம் என்பதை நினைவுகூர்வோம் இங்கே இரண்டு அரைபாகங்கள் உள்ளன இந்த பாகம் கிளாஸ் 1 இந்த இன்னொரு பாகம் கிளாஸ் 2 என்று நாம் சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்னுடைய டேட்டா பாயின்ட்டுகள் ஒரு சிறிய பகுதியில் மட்டும் அமைந்திருப்பின் இந்த க்ளாசிஃபையர் கிளாஸ்ஸிஃபிகேஷன் ரீஜனை அன்பவுண்டட் ஆக்கியிருக்கும் எனினும் நாம் பவுன்டட் ஆனா க்ளாசிஃபையரையும் உருவாக்க முடியும் இது பற்றி நாம் பிறகு உரையாடுவோம் இங்கே என்னிடம் புதிய இது போன்ற டேட்டா பாயின்ட் ஒன்று உள்ளது இப்போது எனது க்ளாசிஃபையர் இந்த டேட்டா பாயின்ட்டை நட்சத்திரங்களால் குறிக்கப்படும் புள்ளிகளின் கிளாஸ்சை சார்ந்தது என்று சொல்லவேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு அப்படித்தான் அது நடக்கவும் செய்யும் அதுபோலவே இங்கே ஒரு புள்ளி இருப்பின் அது இந்த கிளாஸ்சுடன் வகைப்படுத்தப்படவேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம் இப்போது இரண்டு விதமான கணிதப் பிரச்சினைகளைப் பற்றி நாம் சிந்திப்போம் மிக எளிய வகைப்படுத்துதல் பிரச்சினையானது பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது அடிப்படையில்பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினைகளில் இரண்டு கிளாஸ்கள் ஒன்று 'ஆம்' மற்றொன்று 'இல்லை' சில உதாரணங்களைப் பார்ப்போம் ஒரு எக்யுப்மென்ட் அல்லது ப்ராசஸ் பற்றி நம்மிடம் டேட்டா உள்ளது நாம் இந்த டேட்டாவை எக்யுப்மென்ட்டின் நார்மல்செயல்பாட்டை குறிக்கும் தகவல்கள் அப்நார்மல் செயல்பாட்டைக் குறிக்கும் தகவல்கள் என்று இரண்டாகப் பிரிக்க விரும்பலாம் இதுவே பைனரி க்ளாசிக்பிகேஷன் ஆகவே என்னிடம் ஒரு புதிய டேட்டா வரும்போது நான் ஏற்கனவே இருக்கும் டேட்டாவைக்கொண்டு இந்த எக்யுப்மென்ட் நார்மலாக செயல்படுகிறதா இல்லையா எனக் கண்டறிய முயல்வேன் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் என்னிடம் ஒரு திசு சாம்பிள் இருக்கிறது அதை பரிசோதித்து அதன் கேரக்டரிஸ்டிக்குகளை நான் கண்டறிவேன் பிறகு நான் இந்த கேரக்டரிஸ்டிக்குகளைக் கொண்டு இந்த திசுவானது புற்றுநோய் கொண்டதா இல்லையா என்று தீர்மானிக்க விரும்புவேன் இது பைனரி க்ளாசிக்பிகேஷனுக்கான மற்றொரு உதாரணம் இந்த பிரச்சினையின் மிக சிக்கலான வடிவம் எதுவெனில் அது மல்டி கிளாஸ் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம் ஆகும் இதில் பல்வேறு கிளாஸ்ஸுகளுக்கான லேபிள்கள் உள்ளன இங்கே இரண்டு கிளாஸ்கள் மட்டுமே உள்ளன ஆனால்பொதுவாக மல்டி கிளாஸ் பிரச்சினைகளில் K எண்ணிக்கையிலான வகுப்புகள் இருக்கும் நாம் சற்று முன்னர் விளக்கிய எக்யுப்மென்ட் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நார்மல் அப்நார்மல் என்று மட்டும் பிரிக்காமல் நார்மல் என்பதை மேலும் ஃபால்ட் 1 ஃபால்ட் 2 ஃபால்ட் 3 என்று பலவாகப் பிரிக்கலாம் இப்போது நம்மிடம் நார்மல் ஃபால்ட் 1 ஃபால்ட் 2 ஃபால்ட் 3 என்று நான்கு வகையான கிளாஸ்கள் இருக்கின்றன ஆகவே இது இப்போது ஒரு 4 கிளாஸ் பிராப்ளம் 4 class problem ஆகவே இப்போது நம்மிடம் அன்னோட்டேட்டட் டேட்டா அதாவது சிறுகுறிப்புகளைக்கொண்ட டேட்டா உள்ளது நார்மல் என்று குறிக்கப்பட்ட ஃபால்ட் 1 ஃபால்ட் 2 ஃபால்ட் 3 ஏற்பட்டபோது திரட்டப்பட்டது எனும் லேபிள்களுடன் கூடிய டேட்டா இப்போது புதிதாக ஒரு டேட்டா பாயின்ட் வருகிறது நாம் இதை நார்மல்என்று லேபில் செய்யமுடியும் என்றால் எக்யுப்மென்ட் நன்றாக உள்ளது என்று முடிவெடுத்து விடலாம் அல்லது இந்த குறைபாடுகளுள் ஏதாவது ஒன்றை இதன் மீது லேபில் செய்யமுடிந்தால் அதன் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவேண்டும் கிளாஸ்ஸிஃபிகேஷனை பொறுத்தமட்டில் பிரச்சினையின் சிக்கல்தன்மை என்பது டேட்டா எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது என்பதைச் சார்ந்தது இப்போது டேட்டாவானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது எனக்கொள்வோம் இப்போது பைனரி க்ளாசிக்பிகேஷன் பற்றி பார்ப்போம் இதன் பல விதமான கருத்துருக்களும் மல்டி கிளாஸ் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம் என்பதை நோக்கி நம்மை இட்டு செல்லும் ஒரு பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினையில் டேட்டாவானது இந்தப் படத்தில் உள்ளபடி அமைக்கப்பட்டிருக்கிறது எனக்கொள்வோம் இந்த டேட்டாவை நாம் நேர் கோட்டால் பிரிக்கமுடிகிற டேட்டா என்று அழைப்போம் இதில் ஹைப்பர் பிளேனை பயன்படுத்தி இந்த டேட்டாவை ஹைப்பர் பிளேனின் இரண்டு பக்கங்களாக அல்லது இரண்டு ஹாஃப் ஸ்பேஸ்களாக பிரிக்கமுடியும் இது மிகச் சரியான ஒரு க்ளாசிக்பிகேஷனை தரும் ஆகவே இந்த விதமான பிரச்சினைகள் லீனியர்லி செபரபில் அதாவது நேர் கோட்டால் பிரிக்க முடிகிற பிரச்சினைகள் எனப்படுகின்றன ஆகவே இது போன்ற பிரச்சனைகளில் க்ளாசிக்பிகேஷன் பிராப்ளம் ஆனது டேட்டாவை வகைப்படுத்துவதற்கான ஹைப்பர் பிளேனை கண்டறியும் பிரச்சினைகளில் ஒன்றாக ஆகிவிடுகிறது இவை பைனரி க்ளாசிக்பிகேஷனின் எளிய பிரச்சினைகளாகும் எனினும் எனது வலப்புறத்தில் உள்ள படத்தைப் பாருங்கள் இதுவும் ஒரு பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினையாக உருக்கொள்கிறது பாருங்கள் இந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் இரண்டுமே கிளாஸ் 1 ஐ சார்ந்தவை ஆனால் இந்த டேட்டா கிளாஸ் 2 வை சார்ந்தது இப்போது நாம் ஒரு ஹைப்பர் பிளேனை வரைய முயல்வோம் ஆக நாம் இங்கே ஒரு ஹைப்பர் பிளேனை வரைவோம் இது கிளாஸ் 1 மற்றும் இது கிளாஸ் 2 என்று கொள்வோம் அப்படி எனில் இந்தப் பாயிண்ட்டுகள் சரியாக கிளாஸ்ஸிஃபை செய்யப்பட்டுள்ளன இந்தப் பாயிண்ட்டுகளும்தான் ஆனால் இந்தப் பாயிண்ட்டுகள் மோசமாக அல்லது தவறாக கிளாஸ்ஸிஃபை செய்யப்பட்டுள்ளன இப்போது இது போன்ற மற்றொரு ஹைப்பர் பிளேனை நாம் வரைந்தால் அதேமாதிரி இவைதான் மோசமாக கிளாஸ்ஸிஃபை செய்யப்பட்ட பாயிண்ட்டுகள் என்று வாதங்கள் எழும் எனவே இது போன்ற மற்றொரு கோட்டை வரைந்தாலும் இந்தப் பாயிண்டுகள் தவறாக கிளாஸ்ஸிஃபை செய்யப்படும் ஆகவே எளிமையாக ஒரு ஹைப்பர் பிளேனை உருவாக்கி அதன்மூலம் இந்த டேட்டாவை இரண்டு ரீஜன்களாக கிளாஸ்ஸிஃபை செய்வதற்கு வழியில்லை அதற்காக இது தீர்க்க முடியாத பிரச்சினை என்று பொருள் அல்ல ஆனால் இதன் பொருள் என்னவெனில் இது லீனியர்லி செப்பரபில் பிரச்சினை அல்ல மாறாக இது லீனியர்லி அன்செப்பரபில் பிரச்சினை ஆகும் எனவே ஹைப்பர் பிளேன் என்பது போதாது ஆனால் எளிய மொழியில் சொன்னால் curved surfaces அதாவது வளைபரப்புகள் உதாரணத்திற்கு இங்கே காட்டப்பட்டுள்ளது போல வளைகோடு ஒன்றினை உருவாக்கி அதனை தீர்மானிக்கும் ஃபங்ஷனாக பயன்படுத்தமுடியும் இந்த வளை கோட்டின் ஒருபகுதியில் உள்ள புள்ளிகள் கிளாஸ் 2 என்றும் இன்னொரு பகுதியில் உள்ள புள்ளிகள் கிளாஸ் 1 ஐ சார்ந்தவை என்றும் நாம் சொல்ல முடியும் ஆகவே பொதுவாக வகைப்படுத்துதல் பிரச்சினையை அணுகும்போது அவை நேர்கோட்டால் பிரிக்க முடிபவையா இல்லையா என்பதையே நாம் பார்ப்போம் ஆனால் டேட்டா சயின்ஸை பொறுத்தமட்டில் இந்த இடத்தில் இது ஒரு கடினமான பிரச்சினையாகிவிடுகிறது ஏனெனில் நேர்கோட்டால் பிரிக்கமுடிகிற பிரச்சினையில் தீர்மானிக்கும் ஃபங்ஷன் என்பதுஒரு ஹைப்பர் பிளேன் ஆக இருக்கும் ஆகவே நாம் பைனரி க்ளாசிக்பிகேஷன் கேசுகளில் அதைக் கண்டறிந்தால் போதும் ஆனால் நான் லீனியர் தீர்மான எல்லைக் கோடுகளைப் பார்த்து நாம் பலப்பல ஃபங்ஷன்களை ஆய்வு செய்து எது பொறுத்தமானது என்று கண்டறியவேண்டும் உதாரணத்திற்கு ஒருவர் இது போன்ற ஒன்றைத் தேர்வுசெய்யலாம் அல்லது அவர் இது போன்ற மற்றொன்றையும் இறுதி செய்யலாம் ஆகவே பற்பல சாத்தியக்கூறுகள் உள்ளன இப்போது இவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதை அல்காரிதமே முடிவெடுக்கும் வண்ணம் இருக்கவேண்டும் ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் இவை தீர்ப்பதற்கு கடினமான பிரச்சிச்னைகளாகிவிடுன்றன எனவே இவை எல்லாவற்றையும்பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினைகளிலேயே நாம் விளக்கியுள்ளோம் இதில் பல ஐடியாக்கள் மல்டி கிளாஸ் பிரச்சினைகளுக்கு வழிவகுத்தன உதாரணத்திற்கு என்னிடம் உள்ள டேட்டா 3 கிளாசுகளாக உள்ளன இதைப் போல என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே இவையே அந்த 3 கிளாசுகள் இப்போது நான் இந்த 3 கிளாசுகளை பிரிக்க விரும்புகிறேன் இதனை நேர்கோட்டு வழிமுறைகள் மூலம் செய்ய முடியுமா என்று சிந்திக்கிறேன் இப்போது இது பைனரி க்ளாசிக்பிகேஷன் பிரச்சினையிலிருந்து சற்றே மாறுபட்டதாக இருக்கிறது ஏனெனில் ஒரே ஒரு தீர்மானிக்கும் ஃபங்ஷன்தான் நமக்குத் தேவைப்பட்டது அதன் அடிப்படையில் எந்த பாயிண்ட்டுகள் கிளாஸ் 1 எவையெல்லாம் கிளாஸ் 2 என்று சொல்லமுடிந்தது ஆனால் மல்டி கிளாஸ் பிரச்சினைகளில் நாம் பல டெசிஷன் ஃபங்ஷன்களை உருவாக்க வேண்டும் அதாவது பல ஹைப்பர் பிளேன்களை உருவாக்கவேண்டும் அதன் பிறகு ஏதேனும் ஒரு லாஜிக் அடிப்படையில் ஒரு பாயின்ட்எந்த குறிப்பிட்ட கிளாஸை சார்ந்தது என்று கண்டறியமுடியும் ஆக இப்போது நம்மிடம் இது போன்று சில பாயிண்ட்டுகள் உள்ளன இது கிளாஸ் 1 இது கிளாஸ் 2 இது கிளாஸ் 3 எனக் கொள்வோம் இப்போது நாம் என்ன செய்யமுடியும் நான் இது போன்ற ஒரு ஹைப்பர் பிளேனையும் இதுபோன்ற மற்றொரு ஹைப்பர் பிளேனையும் வரைவேன் இப்போது இந்த இரண்டு ஹைப்பர் பிளேன்களின் மூலம் அடிப்படையில் 4 விதமான சேர்வுகள் நமக்கு சாத்தியப்படும் அதாவது ஹைப்பர் பிளேன் 1 ஹைப்பர் பிளேன் 2 ஆகியவற்றை 2 தீர்மானிக்கும் ஃபங்ஷன்களாக எடுத்துக்கொண்டால் நாம் 4 பகுதிகளை உருவாக்கமுடியும் அதாவது மற்றும் ஆகிய பகுதிகள் ஆக ஒரு குறிப்பிட்ட ஹைப்பர் பிளேன் இரு ஹாஃப் ஸ்பேஸ்களை ஒன்று பாசிடிவ் ஹாஃப் ஸ்பேஸ் மற்றொன்று நெகடிவ் ஹாஃப் ஸ்பேஸ் என்னிடம் இது போன்ற பாயின்ட் ஒன்று உள்ளது என வைத்துகொள்வோம் இந்தப் பாயின்ட் ஹைப்பர் பிளேன் 1 மற்றும் 2 இன் பாசிடிவ் ஹாஃப் ஸ்பேஸில் உள்ளது என சொல்லலாம் இதுபோன்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கொண்டால் அது ஹைப்பர் பிளேன்1 இன் பாசிடிவ் ஹாஃப் ஸ்பேஸிலும் ஹைப்பர் பிளேன் 2 இன் நெகடிவ் ஹாஃப் ஸ்பேஸ் உள்ளதென அறியலாம் இந்த மற்றொரு பாயின்ட் இரண்டு ஹைப்பர் பிளேன்களினதும் நெகடிவ் ஹாஃப் ஸ்பேஸில் உள்ளது ஆக மல்டி கிளாஸ் பிரச்சினைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைப்பர் பிளேன் பயன்படுத்தவேண்டியிருக்கும் இவற்றின் எண்ணிக்கையைப் பொறுத்து சாத்தியக்கூறுகளின் எண்ணிக்கை அமையும் ஆக இந்த கேசில் 2 ஹைப்பர் பிளேன்களை பயன்படுத்துபோது அடிப்படையில் 4 வெளிகள் உருவாகின என்று பார்த்தோம் ஆக இந்த குறிப்பிட்ட மல்டி கிளாஸ் பிரச்சினையில் 3 கிளாஸ்கள் உள்ளன உதாரணத்திற்கு என்னிடம் உள்ள ஒரு டேட்டாவானது இந்த கிளாஸை சார்ந்ததாக இருக்கலாம்அல்லது இந்தமற்றொரு கிளாஸை சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அது இந்த மூன்றாவது கிளாசை சார்ந்தது என்றும் சொல்லமுடியும் இப்போது நாம் இந்த 2 ஹைப்பர் பிளேன்களையும் அவற்றிற்கு உரிய தீர்மானிக்கும் ஃபங்ஷனையும் பயன்படுத்தி இந்த 3 கிளாஸ் பிரச்சினையை கிளாசிஃபை பண்ணமுடியும் ஆகவே நாம் மல்டி கிளாஸ் பிரச்சினைகளை பற்றி விளக்கும்போது நாம் ஹைபர் பிளேன்களை பார்க்கிறோம் பிறகு இந்த ஹைப்பர் பிளேன்களை கொண்டு இந்த கிளாஸ்களை ஹாஃப் ஸ்பேஸ்களாக அல்லது ஹாஃப் ஸ்பேஸ்களின் காம்பினேஷன்களாக பிரிக்கிறோம் ஆகவே இது மற்றொரு முக்கியமான ஐடியாவாகும் நாம் மல்டி கிளாஸ் பிரச்சினையை அணுகும்போது இதை மறந்துவிடக்கூடாது ஆகவே நாம் மல்டி கிளாஸ் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும்போது நாம் அவற்றை நேரடியாக மல்டி கிளாஸ் பிரச்சினைகளாக கருதமுடியும் அல்லது நாம் பல பைனரி கிளாசிஃபிகேஷன் பிரச்சினைகளாக அவற்றுக்கு தீர்வு கண்டு ஒரு ஒரு லாஜிக்கை கண்டறிந்து அதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு பல கிளாஸ்களுக்கான லேபில்களை உருவாக்க முடியும் ஆகவே இவை எப்படி கிளாஸ்ஸிஃபிகேஷனின் பிரச்சினைகள் தீர்க்கப்படுகின்றன என்பது பற்றிய அடிப்படையான ஒரு கான்சப்ட் ரீதியான ஐடியாவை நமக்குத் தருகின்றன குறிப்பாக பைனரி கிளாசிஃபிகேஷன் பிரச்சினைகள் மற்றும் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் பிரச்சினைகள் ஆகியவற்றைப் பற்றி இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்தப் பிரச்சினைகள் லீனிய்ர்லி செப்பரபிலா அல்லது லீனியர்லி நான்செப்பரபிலா லீனியர்லி நான்செப்பரபில் பிரச்சினைகளில் நமக்கு பலவிதமான ஆப்ஷன்கள் இருக்கின்றன அதில் ஒன்று இந்த பலவிதமான தேர்வுகளை கர்னல் மெத்தட் என்கிற ஐடியாவின் படி கையாளுவது இந்த விதத்தில் பலப்பல நான்லீனியர் பரப்புகளுக்கு தீர்வு காண முடியும் இதில் லீனியர் மெத்தட் களை பயன்படுத்தி நாம் தீர்வு காண முடியும் நான் இவற்றை இந்த வகுப்பில் பிறகு விளக்குகிறேன் ஆகவே எங்கே இங்கே நமது ஐடியா என்னவெனில் குறிப்பிட்ட நான்லீனியர் பங்க்ஷனை தேர்வு செய்வது இந்த பங்க்ஷன்கள் சில குறிப்பிட்ட விதிகளை அனுசரிக்க கூடியவை அந்த விதிகளை நாம் கெர்னல் உத்திகள் என்று அழைக்கிறோம் பிறகு ஹைப்பர் பிளேனில் பயன்படுத்திய ஐடியாக்களை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்கமுடியும் ஆகவே நாம் லீனியர்லி நான்செப்பரபில் பிரச்சினைகளை கையாளும்போது கர்னல் மெத்தட்கள் முக்கியமானவை ஆகவே நான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்கள் பற்றிய கருத்துருக்களை விளக்குவேன் மேலும் இதற்குப் பின்னால் இருக்கிற கணித அடிப்படைகளை பற்றியும் ஓரளவு நாம் பார்ப்போம் அட்வான்ஸ் மெஷின் லேர்னிங் கோர்ஸில் இந்த கணித அடிப்படைகளை மேலும் விளக்கமாக பார்ப்போம் ஆகவே கிளாசிஃபிகேஷனை பொருத்தமட்டில் நாம் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் என்கிற அல்காரிதம் பற்றி படிப்பதில் தொடங்க இருக்கிறோம் அத்துடன் அதைத்தொடர்ந்து கே என் என் கிளாசிஃ பயர் என்பதைப் பற்றியும் பிறகு கே மீன்ஸ் கிளஸ்டரிங் என்பதைப் பற்றியும் நாம் படிப்போம் கே மீன்ஸ் என்பது கிளஸ்டரிங் டெக்னிக்குகளில் ஒன்றாகும் இப்போது இந்த கிளஸ்டரிங் டெக்னிக்குகளை பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் அல்லது கிளாசிஃபிகேஷன் பிரச்சினைகளில்பயன்படுத்த முடியும் நான் இந்த டெக்னிக்குகளை பற்றி சொல்லித் தருவேன் அவற்றை பயன்படுத்தி சில கேஸ் ஸ்டடீஸ் உம் நாம் செய்வோம் ஆகவே அடுத்த வகுப்பின் விரிவுரையில் நான் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் பாடத்தை தொடங்குவேன் அப்போது நாம் சந்திப்போம் என நம்புகிறேன்